உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் முந்தைய வகுப்பில் சென்ற சில காலங்களாக ஏற்பட்ட மாற்றங்களைப் பற்றி அல்லது சில முந்தைய காலங்களில் சில மாறுதல்கள் சில புதிய போக்குகள் வந்தன சில மாறுதல்கள் இந்திய நிறுவனங்களால் அனுபவிக்கப்பட்டன அல்லது அவர்களால் பார்க்கப்பட்டன மற்றும் மற்ற துறைகளுடன் ஒப்பிடும் பொழுது சேவைத்துறை என்பது அதிகப்படியான பங்களிப்பை வழங்குகின்றது என்பதை பற்றி உங்களிடம் விவாதித்தேன் மற்றும் இப்பொழுது உலகலாவிய போட்டி என்பது வேலை கோலங்களை மாற்றியுள்ளது என்பதை பேசிக்கொண்டிருந்தோம் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது அனைத்து வகையான செயல்முறைகளையும் மாற்றியமைத்தது என்பதைப் பற்றிப் பேசினோம் எனவே இத்தகைய விஷயங்கள் சந்தையில் உருவாகின அதன் காரணமாக மேனேஜ்மெண்ட் அக்கௌன்டன்ட் என்பவரின் சவால்கள் அதிகரித்தன இப்பொழுது சந்தையில் போட்டி என்பது அதிகரித்ததன் காரணமாக அவர்கள் தொடர்ச்சியாக பொருளின் உற்பத்தி செலவை எவ்வாறு குறைப்பது என்ற அழுத்தத்தில் உள்ளார்கள் ஏனென்றால் வாடிக்கையாளர்கள் வெவ்வேறு வாய்ப்புகளை கொண்டுள்ளார்கள் அவர்களுக்கு வெவ்வேறு வாய்ப்புகள் உள்ளன அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக தொலைத்தொடர்புத் துறையை சொல்லலாம் அங்கு தொலைபேசி இணைப்புகளுக்கு தொலைத்தொடர்புத் துறை அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் மற்றும் நாம் விண்ணப்பித்த பிறகு இரண்டு மூன்று அல்லது நான்கு வருடங்களில் நமக்கான இணைப்பை பெற்று விட்டோம் என்றால் அது மிகப்பெரிய ஆச்சரியம் அல்லது நாம் நினைத்தது உண்மையாக நிறைவேறிவிட்டது என்று சொல்லலாம் மற்றும் தொலைபேசியை நமது கடவுளைப் போல வழங்கி வந்தோம் மற்றும் அது நமது வாழ்க்கையில் பெற்ற அருமையான ஒன்றாகும் அல்லது ஏதோ ஒரு பயனுள்ள ஒன்றை மற்றும் அற்புதமான ஒன்றை நமது வாழ்க்கையில் பெற்றுவிட்டோம் என்பதாக இருந்தது இன்று மக்கள் அனைத்து இடங்களிலும் தொலைபேசியுடன் அலைவதை பார்க்க முடிகின்றது ஒருவருக்கு சாப்பிட உணவு இருக்கின்றதோ இல்லையோ அல்லது மூன்று வேளைக்கான உணவு இருக்கின்றதோ ஆனால் அவரிடம் தொலைபேசி என்பது இருக்கும் மற்றும் அவை மிகக் குறைவான விலைக்கு மிக மிக குறைவான விலைக்கு கிடைக்கின்றன இது எதனால் என்றால் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட வளர்ச்சியின் காரணமாக சேவைத் துறையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் காரணமாக தொலைதொடர்பு துறையில் அதிகரித்துள்ள கடுமையான போட்டியின் காரணமாக எனவே இது அனைத்து துறைகளிலும் ஏற்பட்டுள்ளது அளிப்பு பக்கம் என்பது முன்னேறியுள்ளது அளிப்பு பக்கம் என்பதில் ஏற்பட்ட முன்னேற்றம் என்பது வாடிக்கையாளர்களுக்கு வசதியை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இது தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய சவாலை உருவாக்கியுள்ளது எனவே இயற்கையாக பட்ஜெட்டிங் என்பது உங்களுடைய கட்டுப்பாட்டு செயல்முறையை மாற்றியுள்ளது மற்றும் செலவு செயல்முறை என்பதற்கு இடையில் பல்வேறு வகையான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன மற்றும் உங்களுடைய ஒட்டுமொத்த லாபத்தினை விருப்பமான லாபத்தினை எப்பொழுதும் பெற்றிருப்பது என்பது சவாலான காரணியாக உள்ளது இப்பொழுது சந்தையில் ஏற்பட்ட மற்ற சில வகையான மாற்றங்களை பற்றி பேசப் போகின்றோம் எடுத்துக்காட்டாக சரக்கிருப்பு மேலாண்மை என்பதை பற்றி பேசும் பொழுது நமக்கு ஜஸ்ட் இன் டைம் என்ற முறை உள்ளது ஆனால் முன்னர் ஒரே ஒரு நுட்பம் மட்டுமே இருந்தது அதாவது ஈஓக்யூ ஆர்டர் ஆப் இன்வெண்ட்டரி அல்லது ஈஓக்யூ அமௌன்ட் ஆப் இன்வெண்ட்டரி அல்லது ஈஓக்யூ டெக்னிக் ஆப் இன்வெண்ட்டரி மேனேஜ்மென்ட் இன்று அந்த முறை பொருத்தமற்றதாக ஆகிவிட்டது என்று நான் சொல்ல மாட்டேன் இன்றும் அந்த முறை உலகின் பல்வேறு பகுதிகளில் உலகின் வெவ்வேறு பொருளாதாரங்களில் பொருந்துவதாக உள்ளது ஆனால் ஜஸ்ட் இன் டைம் என்ற முறையையும் நாம் பயன்படுத்துகின்றோம் மற்றும் ஜஸ்ட் இன் டைம் என்ற முறை மறுபடியும் தொழில்துறையில் செலவைக் குறைப்பதற்காக கொண்டுவரப்பட்டது ஏனென்றால் தேவையான பொருட்களை முன்னரே கொண்டு வரும்பொழுது அதை பாதுகாத்து வைக்கும்பொழுது எப்போது தேவையோ அப்போது பயன்படுத்தும்பொழுது செலவு என்பது அதிகரிக்கின்றது உங்களுக்கு ஆர்டரிங் காஸ்ட் உள்ளது ஸ்டோரேஜ் காஸ்ட் என்பது உள்ளது ஹாண்டிலிங் காஸ்ட் என்பது உள்ளது பெர்ஸெவேரன்ஸ் காஸ்ட் என்பது உள்ளது மற்றும் பில்பெரேஜ் காஸ்ட் என்பதும் உள்ளது விரயம் என்பதும் உள்ளது மற்றும் வழக்கற்றுப் போகுதல் என்ற நிலையும் உள்ளது நீங்கள் பொருளை வைத்திருக்கும் பொழுது அனைத்து வகையான செலவுகளும் ஏற்படுகின்றன எனவே உற்பத்தியாளர்கள் சரக்கிருப்பு மேலாண்மை சம்பந்தமான முறைகள் அல்லது நுட்பங்களை கொண்டிருக்க முடியாது என்று கருதினர் அங்கு லாரிகள் மூலம் சரக்கு நேரடியாக உற்பத்தி செய்யும் இடத்திற்கு வரும் மற்றும் மற்றொரு புறம் முடிவடைந்த பொருட்கள் உற்பத்தி செய்த இடத்தில் இருந்து சந்தைக்கு நேரடியாக செல்லும் அதற்காக சரக்கிருப்பை வைத்திருக்கவேண்டிய அவசியம் இல்லை எனவே எதற்காக இத்தகைய எண்ணம் வந்தது இது சிரமமான விஷயம் அல்ல அதாவது நம்மால் சரக்கை வைத்திருக்க முடியாது என்பதில்லை நம்மால் தேவையான சரக்கிருப்பு வைத்திருக்க முடியும் அது பாதுகாப்பானதும் கூட ஆனால் செலவைக் குறைப்பதற்காக செலவை தவிர்ப்பதற்காக நாம் ஜஸ்ட் இன் டைம் என்ற முறையை உருவாக்கினோம் ஜஸ்ட் இன் டைம் என்ற முறையை இந்தியா போன்ற பொருளாதார நாடுகளில் நடைமுறைப்படுத்துவது என்பது சாத்தியமில்லாதது ஏனென்றால் இங்கு மோசமான சப்ளை செயின் சிஸ்டம் என்பது உள்ளது ஆனால் ஜப்பான் போன்ற நாடுகளில் இந்த முறையானது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆனால் அங்கு கூட இந்த முறையை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாது என்ற எண்ணம் தொடக்கத்தில் இருந்து வந்தது அங்கும் மிகக்குறைந்த அளவு சரக்கை மட்டுமே வைத்திருக்கும்படியாக இருந்தது ஆனால் காலப்போக்கில் அத்தகைய நாடுகள் இந்த பிரச்சனையை சரி செய்தார்கள் ஏனென்றால் அங்கு சப்ளை செயின் சிஸ்டம் என்பது மேம்படுத்தப்பட்டது போக்குவரத்து அமைப்பு சாலைகள் ரயில்வே வான்வழி போக்குவரத்து ஆகியவை மேம்படுத்தப்பட்டதன் காரணமாக அவர்களால் குறைவான சரக்கை வைத்திருக்க முடிந்தது மற்றும் எப்பொழுது சரக்கு என்பது குறைகிறதோ அப்போது அதை பெற முடிந்தது அல்லது புதிய பொருட்களை கொண்டு அவற்றை மாற்ற முடிந்தது எனவே ஜஸ்ட் இன் டைம் என்ற முறை எதற்கு இங்கு உள்ளது ஏனென்றால் நாம் உற்பத்தி செலவை குறைக்க வேண்டும் மற்றும் நுகர்வோருக்கு நல்ல பொருட்களை அனுப்ப வேண்டும் இப்பொழுது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அதாவது காட் என்பதைப்பற்றி நாம் பேசும்பொழுது அது ஒரு பொருளின் செயல்திறனை அதிகரிக்க மிக மிக உதவியாக இருக்கின்றது மற்றும் அந்தப் பொருளை தயாரிக்க தேவைப்படும் வளங்களை குறைகின்றது மற்றும் பொருளுடைய செலவு மற்றும் விலையை குறைகின்றது எடுத்துக்காட்டாக மோட்டார் கார்களை வடிவமைத்தல் பற்றி பேசும்பொழுது இப்பொழுது வெவ்வேறு வகையான வடிவமைப்புகள் உள்ளன மாருதி நிறுவனம் கருவியாக இருந்தது அவர்கள் இந்தியாவில் சிறிய கார்களை கொண்டுவருவதில் முன்னோடியாக இருந்தார்கள் மற்றும் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் சாதாரண நபர்களும் கார் வைத்திருக்க நினைக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் எனவே மாருதி 800 என்ற கார் வடிவமைக்கப்பட்டது ஒரு ஆச்சரியமான வடிவமைப்பு காரின் பின் பகுதியில் நீங்கள் விட்டுவிடலாம் மக்கள் காரையாவது வைத்திருக்க முடியும் இது ஒரு சிறிய கார் ஆனால் இது ஒரு கார் மற்றும் காருக்கு உண்டான வசதிகளை இதனால் தரமுடியும் அதன் பிறகு தொடர்ச்சியாக வெவ்வேறு வகையான கார் வடிவமைப்புகள் சந்தைக்கு வந்தன அனைத்து பன்னாட்டு நிறுவனங்களும் 1991இல் இந்திய சந்தைக்கு வந்தன மற்றும் அதன்பிறகு இந்திய சந்தையில் மற்றும் இப்பொழுது நாம் புது புது கார் வடிவமைப்புகளை பார்க்கின்றோம் எனவே எப்படி இவை அனைத்தும் சாத்தியமாக அமைந்தன உண்மையில் அது சாத்தியமில்லை சாத்தியமானது அம்பாசிடர் கார் என்பதை தயாரித்துக் கொண்டிருந்த ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் உண்மையாக அதை செய்து முடித்தார்கள் அல்லது பிரீமியர் பத்மினி அல்லது ஃபியட் என்பதாக இருக்கலாம் உண்மையாக அவர்களால் அதை செய்ய முடிந்தது அவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்திய சந்தையில் கார்களை விற்பனை செய்துகொண்டிருந்தார்கள் எனவே தொழில்நுட்ப வளர்ச்சி என்பதனால் இது சாத்தியமில்லை தொழில்நுட்ப செயல் முறையில் ஏற்பட்ட முன்னேற்றங்களினால் புதுவகையான வடிவமைப்புகளை நாம் பெற்றுள்ளோம் இப்பொழுது நம்மிடம் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் என்ற அமைப்பு உள்ளது அது நிறுவனங்கள் செலவு விலையைப் பகிர்ந்தளித்தல் மற்றும் கையாளுதல் என அனைத்து வகைகளிலும் திறமையாக பொருட்களை தயாரிப்பதற்கு வடிவமைக்க உதவுகின்றது வடிவமைப்பில் ஒரு சிறிய மாற்றம் கூட தயாரிப்பு செலவில் அதிகப்படியான செலவு சேமிப்பை கொடுக்கும் எனவே உங்களுடைய இறுதியான நோக்கம் என்பது எவ்வாறு செலவை குறைப்பது என்பதாகும் மற்றும் செலவு என்பது குறைந்து கொண்டு வருகின்றது என்றால் விலையும் குறைந்து கொண்டே வரும் எனவே அங்கு அனைத்திற்கும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதன் நுட்பங்கள் தேவைப்படுகின்றது ஏனென்றால் இங்கு முடிவெடுப்பதற்காக அனைத்து வகையான செலவியல் நுட்பங்களையும் பயன்படுத்துகின்றோம் பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதன் நுட்பங்களையும் முடிவெடுத்தல் என்பதற்காக பயன்படுத்துகின்றோம் அவற்றில் சில சிறப்பான சரியான மற்றும் திறமையான முடிவெடுப்பதற்கு உதவுகின்றன அடுத்ததாக நமக்கு CAM என்பது உள்ளது அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபாக்சரிங் இது பொருளை வடிவமைப்பதற்கு மட்டும் பயன்படுவது அல்லாமல் நிறுவனங்கள் பொருளை தயாரிப்பதற்கும் உதவுகின்றது உங்களுடைய அனைத்து வகையான பாதுகாப்பு உபகரணங்களும் அதிகப்படியாக CAM என்பதை சார்ந்ததாக உள்ளன அது கணிப்பொறிகளை வழிநடத்தி மற்றும் கட்டுப்படுத்தி உபகரணங்களை உற்பத்தி செய்ய அனுமதிக்கின்றது மற்றும் இது பொருளை தயாரிப்பதற்கு மட்டும் உதவுவது அல்லாமல் அதனை இயக்குவதற்கும் உதவுகின்றது இப்பொழுது நம்மிடம் ஓட்டுநர்கள் இல்லாத ரயில்கள் உள்ளன ஓட்டுநர்கள் இல்லாத கார்கள் உள்ளன ஓட்டுநர்கள் இல்லாத உள்ளூர் ரயில்கள் அமெரிக்காவில் சாதாரணமாக உள்ளன ஒரு கட்டுப்பாட்டு அறையில் அமர்ந்திருக்கும் நபர்களால் கணினிகள் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன ஓட்டுநர்கள் இல்லாமல் ரயில்கள் ஓடுகின்றன அங்கு எப்பொழுதும் ஓட்டுனர்கள் தேவை இல்லை எனவே பொருளை வடிவமைத்தல் தயாரித்தல் மற்றும் இயக்குதல் முற்றிலும் மாறிவிட்டது அவை முழுவதும் கணினி மயமாகிவிட்டது இது எதைக் குறிக்கிறது என்றால் முழு தொழில் நடவடிக்கைகளும் நிச்சயமாக மாறிவிட்டது மற்றும் புதிய சவால்களை எதிர்நோக்கி செல்கின்றது இப்பொழுது அமெரிக்காவில் இதனால் ரயில்களில் இருந்து ஓட்டுநர்கள் நீக்கப்பட்டார்கள் அதாவது செலவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைத்தோம் அதாவது ஒரு நபர் கட்டுப்பாட்டு அறையில் அமர்ந்துகொண்டு ஒரு ரயிலை இயக்க முடியும் அல்லது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரயில்களை இயக்க முடியும் எனவே நம்மால் ஓட்டுநர்களுக்கான செலவை குறைக்க முடியும் சிஏஎம் என்ற முறை நமக்கு மென்மையான மிகவும் திறமையான உற்பத்தியை மிகக்குறைவான நேரத்தில் வழங்குகின்றது இது மிக மிக பயனுள்ள தயாரிப்பு முறையாகும் இதனுடைய இறுதியான நோக்கம் என்பது செலவு என்பதை குறைப்பதாகும் மற்றும் விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் லாபத்தை அதிகரிப்பதாகும் இப்பொழுது நம்மிடம் சிஐஎம் என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் இன்டெகிரேடட் மேனுஃபாக்சரிங் என்ற முறை உள்ளது இந்த முறையானது சிஏடி மற்றும் சிஏஎம் என்ற 2 முறைகளையும் பயன்படுத்துவது ஆகும் முதலில் நாம் வடிவமைக்கின்றோம் மற்றும் அடுத்ததாக ரோபோட் உதவியுடன் தயாரிக்கிறோம் மற்றும் கணிப்பொறியானது எந்திரங்களை கட்டுப்படுத்துகின்றது இந்த தயாரிப்பு செயல்முறையில் குறைந்த அளவு பணியாளர்கள் மட்டுமே தேவைப்படுகின்றனர் அது மிகப்பெரிய நெகிழ்ச்சித் தன்மையை வழங்குகின்றது ஏனென்றால் பணியாளர்களுக்கும் பயிற்சி என்பது அளிக்காமல் கணினி நிர்ல்களில் மட்டும் மாற்றங்களை ஏற்படுத்தப் படுகின்றன மற்ற நாடுகளை பாருங்கள் நாம் திறமையான தொழிலாளர்களைக் கொண்ட இந்தியாவைப் பற்றி பேசவில்லை நம்மிடம் மிதமிஞ்சிய தொழிலாளர்கள் உள்ளார்கள் மற்றும் குறைவான விலைக்கு தொழிலாளர்கள் கிடைக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்காவைப் பற்றி நினைக்கும் போது ஐரோப்பாவை பற்றி நினைக்கும் பொழுது மற்றும் ஜப்பானை பற்றி நினைக்கும் போது கூட தொழிலாளர்களுக்கான செலவு என்பது மிக மிக அதிகமாகும் மற்றும் அங்கு அவர்கள் தொழிலாளர் செலவை குறைக்க முடியும் என்று நினைக்கின்றார்கள் அல்லது அதனை 0 என்ற நிலைக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றார்கள் எடுத்துக்காட்டாக தொழில் நுட்பத்தின் மூலம் அவர்கள் அனைத்தையும் இயக்குகிறார்கள் என்றால் கண்டிப்பாக செலவு என்பது குறைந்து கொண்டே வரும் பொருள் என்பது மிக மிக திறமை வாய்ந்ததாக இருக்கும் மற்றும் மனிதர்களால் இயந்திரங்கள் மூலம் தயாரிக்க முடியும் மற்றும் பொருளின் வடிவமைப்பில் ஏதாவது மாற்றம் இருக்குமென்றால் ஏற்கனவே தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் தொழிலாளர்களுக்கு பயிற்சியளிக்க வேண்டிய தேவையில்லை கணிப்பொறியானது தானாகவே மாற்றங்களை செய்துவிடும் பொருளை தயாரிக்க தொடங்கிவிடும் மற்றும் மறுபடியும் நம்மால் செலவை சேமிக்க முடியும் மற்றும் அந்த செலவின் பயன் நுகர்வோருக்கும் சென்றடையும் ஏனென்றால் தயாரிப்புத் துறையில் போட்டி என்பது மிக மிக வலுவாக உள்ளது கடுமையான போட்டி அங்கே உள்ளது ஒவ்வொரு தயாரிப்பாளரும் மற்றொரு தயாரிப்பாளருடன் போட்டியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் போட்டியை எதிர்கொள்ள வேண்டும் மற்றும் தொழில்நுட்பத்தின் உதவி அவர்களுக்கு கிடைக்கவில்லையென்றால் அவர்களுடைய பொருளுக்கான உற்பத்திச் செலவை குறைக்க முடியவில்லையென்றால் அவர்களுடைய பொருளை அல்லது சேவையை வாடிக்கையாளர்கள் உண்மையாக தவிர்த்து விடுவார்கள் எனவே இயற்கையாக ஒவ்வொரு நாளும் நாம் யோசிக்கவேண்டும் தொடர்ச்சியாக முடிவுகளை எடுக்க வேண்டும் மற்றும் அன்றாட திட்டமிடல் போல யோசிக்க வேண்டும் மற்றும் புதிய விஷயங்களுக்காக பட்ஜெட் என்பதை அன்றாடம் தயாரிக்க வேண்டும் ஏனென்றால் இறுதியாக உலக அளவில் பொருளாதாரங்கள் என்பவை வாங்குபவர்களுக்கு உண்டான பொருளாதாரரங்களாக மாறியிருக்கின்றன அவை விற்பவர்களின் பொருளாதாரம் அல்ல அவை வாங்குபவர்களின் பொருளாதாரமாக இருக்கும்பட்சத்தில் அதன்மூலம் மக்கள் வெவ்வேறு விருப்பங்களை பெறுகின்றார்கள் எனவே மக்கள் அவர்களுக்கு உண்டான வலிமையை பெற்றுள்ளார்கள் மற்றும் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு நேரத்திலும் தவிர்ப்பதற்கான உரிமையை பெற்றுள்ளார்கள் மற்றும் மாற்றுப் பொருட்களை அவர்கள் பார்க்க முடியும் எனவே சந்தையில் நிலைத்திருக்க சந்தையை மீட்டெடுக்க சந்தை மதிப்பை பெற அல்லது சந்தை மதிப்பை திரும்ப பெற அல்லது சந்தை மதிப்பை மேம்படுத்த தொடர்ச்சியாக நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எனவேதான் நான் உங்களிடம் சொன்னேன் இப்பொழுது பட்ஜெட் என்பதின் காலமென்று நீங்கள் ஆப்பரேட்டிங் பட்ஜெட் என்பதைப் பற்றி பேசும்பொழுது காஸ் பட்ஜெட் என்பதை பற்றி பேசும் போது வேறு ஏதாவது பட்ஜெட்டை பற்றி பேசும்பொழுது அது நாம் ஏதாவது ஒன்றை செய்ய அல்லது ஏதாவது செயல்பாட்டை நடைமுறைப்படுத்த திட்டமிட பயன்படும் மிக மிக திறமையான கருவியாகும் அதற்காக உங்களுக்கு பட்ஜெட் மற்றும் திட்டமிடுதல் என்பவை தேவைப்படுகின்றன மற்றும் மிக மிக திறமையான தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் மூலம் மிகப்பெரிய நிறுவனங்களின் கால அளவு என்பது ஒரு வருடத்தில் இருந்து ஒரு வாரமாக குறைந்துள்ளது நீங்கள் ஒரு வருடத்திற்கு மட்டும் பட்ஜெட் என்பதை தயார் செய்யும்பொழுது உங்களுக்கு நேரம் என்பது இருந்தது மற்றும் வருடத்தின் இறுதியில் நாம் வேரியன்ஸ் அனாலிசிஸ் என்பதை செய்தோம் இறுதியில் நாம் லாபத்துடன் முடித்தோமா அல்லது நட்டத்துடன் முடித்தோமா என்பதை தெரிந்துகொண்டோம் இடையில் நாம் எதையும் தெரிந்திருக்கவில்லை ஏனென்றால் அங்கு இடைக்கால அறிக்கையை அளித்தல் என்பது இல்லை அங்கு ஒரு வருடத்தின் இடையில் வழக்கமான அறிக்கை அளித்தல் என்பது இல்லை மற்றும் தகவலை அறிக்கையாக சமர்ப்பித்தல் மற்றும் தரவு ஆகியவற்றிலுள்ள குறைபாட்டின் காரணமாக அவர்களுடைய பிரச்சனைகளை சரி செய்ய முடியவில்லை செயல்முறையின் இடையில் அவர்களால் தவறுகளை சரிசெய்ய முடியவில்லை மற்றும் பட்ஜெட் கால அளவின் இறுதியில் ஒரு பிரேத பரிசோதனை ஒப்பீடு போலவே இருந்தது இன்று நாம் ஒரு வாரத்தை பட்ஜெட் காலமாக கொண்டுள்ளோம் நாம் ஒட்டுமொத்த ப்ரோடக்சன் பட்ஜெட் என்பதை ஒரு வாரத்திற்காக தயார் செய்கின்றோம் அவர்கள் ஒட்டுமொத்த சேல்ஸ் பட்ஜெட் என்பதையும் ஒரு வாரத்திற்காக தயார் செய்கின்றார்கள் மற்றும் ஒரு வாரத்தின் இறுதியில் நாம் சந்தையில் எந்த அளவு சரியாக இருக்கின்றோம் என்று தெரிந்துகொள்ள ஆய்வு என்பதை மேற்கொள்வோம் மற்றும் பட்ஜெட் என்பதில் வேறு ஏதாவது மாற்றங்களை செய்ய வேண்டுமா உங்களது நோக்கங்களை அடைய முடியுமா அல்லது ஏதாவது மாற்றங்கள் அங்கு தேவைப்படுகின்றனவா என்பதை அதன் மூலம் தெரிந்து கொள்வோம் இது எதைக் குறிக்கிறது என்றால் முதல் வாரத்தில் ஏதாவது தவறாக சென்றிருந்தால் அதனை அடுத்த வாரத்தில் அல்லது அதற்கு அடுத்த வாரத்தில் சரி செய்து கொள்ள முடியும் எனவே வாராந்திர பட்ஜெட் என்பது அனைத்து நிறுவனங்களுக்கும் சாத்தியமில்லாததாக இருந்தாலும் மாதாந்திர பட்ஜெட் என்பது அனைத்து நிறுவனத்திற்கும் சாத்தியமானதாக இருக்கின்றது எனவே தரவு மற்றும் தகவல் என்பவை எளிமையாக கிடைக்கின்ற காரணத்தால் மாதாந்திர பட்ஜெட் என்பது மிக மிக பயனுள்ள கருவியாக உள்ளது மற்றும் வருடாந்திர நோக்கத்தை நம்மால் அடைய முடியும் என்பதை உறுதியாக ஏதாவது ஒரு மாதத்தில் தெரிந்துகொள்ள முடியும் நாம் ஏதாவது ஒன்றை தவறாக செய்துவிட்டோமென்றால் அதனை அடுத்த இரண்டாவது மாதத்தில் மூன்றாவது மாதத்தில் நான்காவது மாதத்தில் சரியாக செய்ய முடியும் நமக்கு 12 மாதங்கள் உள்ளன அதில் 12 பட்ஜெட்டுகள் உள்ளன எனவே ஒரு பட்ஜெட் தவறாக சென்றுவிட்டாள் இரண்டாவது பட்ஜெட்டை Budget சரியாக செய்ய முடியும் மூன்றாவது பட்ஜெட்டை Budget சரியாக செய்யலாம் இறுதியாக ஒரு ஆண்டுக்கான முடிவு என்பது மேம்படுத்தப்படும் எனவே இவை அனைத்தும் எவ்வாறு நடந்தது அவை நம்மிடம் உள்ள தரவு மற்றும் தகவல் ஆகியவற்றை செயல்முறைக்கு உட்படுத்துவதன் மூலம் ஆகும் மற்றும் இத்தகைய தரவு மற்றும் தகவல் ஆகியவை நமக்குத் தேவைப்படுகின்றது மற்றும் வழக்கமான முடிவெடுத்தல் என்பது நம்முடைய அன்றாட மற்றும் ஒட்டுமொத்த செயல்பாட்டை மேம்படுத்த தேவைப்படுகின்றது மற்றும் இங்கு மேனேஜ்மென்ட் ஆக்கவுண்டன்ட் என்பவரின் பணி என்பது தரவை உருவாக்குவது நமக்கு பயனுள்ள தரவை கண்டறிவது அவற்றை பயன்படுத்துவது மற்றும் இறுதியாக அந்தத் தகவல் அந்தத் தரவு ஆகியவற்றின் அடிப்படையில் முடிவெடுப்பது எனவே மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் கீழ் பொருத்தமான தகவல்களை பைனான்சியல் அக்கவுண்டிங் மற்றும் காஸ்ட் ஆக்கவுண்டிங் ஆகியவற்றில் இருந்து எடுக்க முடியும் என்று நான் சொல்லுவேன் ஆனால் அத்தகைய தகவல்களை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் பயனுள்ள அனுமானங்களை எவ்வாறு அதிலிருந்து எடுப்பது அத்தகைய தகவல்களை நிறுவனத்தில் எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது அவற்றை இந்தப் பாடத்தில் நாம் படித்து கொண்டிருக்கின்றோம் மற்றும் அதன் காரணமாகவே இந்த புதிய கணக்கியல் கிளையானது வல்லுனர்களால் உருவாக்கப்பட்டது மற்றும் அதைப்பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நான் அதனை அடுத்த பகுதிக்கு எடுத்துச் செல்கின்றேன் ஏனென்றால் போதுமான அளவு நாம் அதனைப் பற்றி பேசிவிட்டோம் போதுமான அளவு நேரத்தை அதற்கு செலவழித்துவிட்டோம் கிட்டத்தட்ட ஐந்து விரிவுரைகளை மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதன் அடிப்படைகாக அது எவ்வாறு பயனுள்ளதாக உள்ளது என்பதற்காக எதற்காக மூன்றாவது புதிய கிளையாக இது உருவாக்கப்பட்டது என்பதற்காக எவ்வாறு இது பயனுள்ளதாக உள்ளது எவ்வாறு இது மேலாண்மை முடிவெடுப்பதற்கு உதவியாக உள்ளது என்பதற்காக செலவழித்துவிட்டோம்விட்டோம் அது மேலாண்மை முடிவெடுப்பதற்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கின்றது மற்றும் அதற்கு உதவி புரிகின்றது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்ற பாடம் என்ன எனவே இவை அனைத்தை பற்றியும் மிக நீண்டதாக மற்றும் போதுமானதாக பேசி விட்டோம் மற்றும் இப்பொழுது மேலாண்மை முடிவெடுப்பதற்கு பயன்படுகின்ற காஸ்ட் அக்கவுன்டிங் மற்றும் பைனான்சியல் அக்கவுண்டிங் ஆகியவற்றின் வெவ்வேறு நுட்பங்களைப் பற்றி படிப்பதற்காக முன்னோக்கிச் செல்வதற்கான நேரம் என்று நான் நினைக்கின்றேன் மற்றும் காஸ்ட் அக்கவுன்டிங் மற்றும் பைனான்சியல் அக்கவுண்டிங் ஆகியவற்றின் வெவ்வேறு நுட்பங்கள் மேலாண்மை முடிவெடுப்பதை எவ்வாறு எளிமைப்படுத்தும் என்பதைப் பற்றி படிக்க போகின்றோம் இப்பொழுது நாம் சிலவற்றைப் பற்றிப் படிக்கப் போகிறோம் அதில் முதலாவது விஷயம் என்னவென்றால் காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் அந்த அறிக்கையை பற்றி நான் உங்களிடம் பேச போகின்றேன் மற்றும் காட்டப் போகின்றேன் அதனுடைய படிவம் அதாவது எவ்வாறு ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் தயாரிக்கப்படுகின்றது மற்றும் நம்மிடமுள்ள ஆவணங்களில் இருந்து தரவு என்பது கிடைக்கின்றது மற்றும் அத்தகைய தரவுகளில் இருந்து நம்மால் காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிக்க முடியும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொருளுக்கான செலவு என்ன என்பதை நம்மால் கண்டறிய முடியும் நமக்கு சந்தையில் இருக்கக்கூடிய விற்பனை விலை என்பது இருக்கும் எனவே செலவு என்பதை விற்பனை விலையுடன் நாம் ஒப்பீடு செய்வோம் அதன்மூலம் நம்மால் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்பதை கண்டறிய முடியும் நாம் ப்ராபிட் அதாவது ஆப்பரேட்டிங் ப்ராபிட் அல்லது ஆப்ரேட்டிங் லாஸ் என்பதுடன் முடிப்போம் அல்லது எவ்வாறு நட்டம் என்பது லாபமாக மாற்ற முடியும் மற்றும் எவ்வாறு லாபத்தை மேலும் அதிகரிக்க முடியும் என அனைத்தை பற்றியும் காஸ்ட் ஷீட் என்பதன் உதவியுடன் நாம் கற்றுக்கொள்ள முடியும் எனவே காஸ்ட் ஷீட் என்பதைப்பற்றி நாம் பேசும்பொழுது இங்கு நமக்குத் தேவையான தகவல்கள் உள்ளன மற்றும் இத்தகைய தகவல்களை நீங்கள் படிக்கிறீர்கள் என்றால் அல்லது இந்த தகவலை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்றால் நமக்கு தரவு மட்டுமே அதாவது அந்த தகவல் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது காஸ்ட் ஷீட் என்பதை தயார் செய்யவும் மற்றும் காஸ்ட் ஆப் சேல்ஸ் என்பதை கண்டறியவும் ப்ராபிட் ஆன் சேல்ஸ் மற்றும் ப்ராபிட் என்பதை ஆல்பா இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தின் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்களை கொண்டு கண்டறியவும் இப்பொழுது அந்த தகவலை பார்க்கின்றோம் இந்த தகவல் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மொத்தம் ஆகும் இப்பொழுது இந்த பாடத்தின் மாணவர்களாக நாம் காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் என்பதை நாம் தயாரிக்க போகின்றோம் என்பதைப்பற்றி தெரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் ப்ராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் Profit Loss Account அல்லது பாலன்ஸ் ஷீட் என்பதை தயாரிக்கப் போவதில்லை எனவே ஒரு பொருளின் மொத்த செலவை கணக்கிட எத்தகைய தகவல்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் எத்தகைய தகவல்கள் உகந்ததாக இருக்காது மற்றும் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைப் பற்றி கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் எனவே முந்தைய விரிவுரையில் அல்லது விவாதத்தின் கடைசி பகுதியில் நான் உங்களுக்கு படிவத்தை காட்டினேன் சில சமயங்களில் அது உங்களுக்குத் தெரியும் காஸ்ட் ஷீட் என்பதை பொறுத்தவரை நாம் ஒரு புறத்தில் அனைத்து காரணிகளையும் மறுபுறத்தில் அந்த காரணிகளின் மதிப்புகளையும் கொண்டிருப்போம் பின்னர் அவற்றை ஒவ்வொன்றாக எழுதிக்கொண்டே வருவோம் மேலும் பொருளின் மொத்த செலவைக் கணக்கிட நாம் நேராக செல்ல மாட்டோம் நாம் நான்கு முதல் ஐந்து வகையான வெவ்வேறு துணை செலவுகளைக் கொண்டிருக்கின்றோம் மற்றும் இறுதியாக அத்தகைய நான்கு முதல் ஐந்து வகையான செலவுகளை சேர்ப்போம் அல்லது அது நான்கு செலவுகளாக இருக்கும் மற்றும் பொருளின் மொத்த செலவை கணக்கிடுவதன் மூலம் முடிப்போம் அல்லது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அல்லது காஸ்ட் ஆஃ குட்ச் சோல்ட் என்பதுடன் முடிப்போம் எனவே அதனை வெவ்வேறு செலவுகளாக நாம் பிரிப்போம் அதாவது துணை செலவுகள் முதலாவது எந்த செலவை கணக்கிடுவோம் அது பிரைம் காஸ்ட் இரண்டாவது செலவு என்பது வொர்க்ஸ் காஸ்ட் பிரைம் காஸ்ட் என்பதில் அனைத்து வகையான பாக்டரி ஓவெர்ஹெட்ஸ் என்பதை கூடிய பிறகு அது வொர்க்ஸ் காஸ்ட் அல்லது பாக்டரி காஸ்ட் என்று ஆகின்றது மற்றும் அனைத்து வகையான ஆபீஸ் மற்றும் அட்மினிஸ்டரேட்டிவ் ஓவெர்ஹெட்ஸ் ஆகியவற்றை கூட்டுவதன் மூலம் காஸ்ட் ஆஃப் புரோடக்சன் என்பதை கணக்கிடுகிறோம் மற்றும் காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பதுடன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution Overheads என்பதை கூட்டுவதன் மூலம் இறுதியாக சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய பொருளின் செலவை கணக்கிடுகிறோம் அல்லது அதை நீங்கள் காஸ்ட் ஆப் சேல்ஸ் என்று சொல்லலாம் எனவே ஒரு பொருளின் மொத்த செலவை கண்டறிவதற்காக நேரடியாக செல்வது இல்லை ஏனென்றால் செலவை கட்டுப்படுத்துவதற்காக உதவிபுரிய விரும்புகின்றோம் மற்றும் அந்த செலவை வெவ்வேறு அலகுகளாக அல்லது வெவ்வேறு துணை அலகுகளாக பிரிக்கும் பொழுதுதான் அது சாத்தியமாக அமைகின்றது இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் ஆகும் வொர்க்ஸ் காஸ்ட் என்பது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பது மற்றொரு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் காஸ்ட் ஆஃ சேல்ஸ் என்பது இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் எனவே நம்மிடம் 4 ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் உள்ளன ஒரு பொருளினுடைய விலை என்பது கட்டுப்பாட்டைத்தாண்டி அதிகமாகின்றது என்றால் முதலில் நாம் யார் என்பதை பார்ப்போம் அது ஏற்றுக்கொள்ளதக்க நிலையில் உள்ளது அல்லது வொர்க்ஸ் காஸ்ட் என்பது அதிகமாக உள்ளது என்றால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று நான் நினைக்கின்றேன் எனவே இது எதைக்குறிக்கின்றது என்றால் மற்ற செலவுகள் மீது கையை வைக்க கூடாது என்பதை நீங்கள் ப்ரைம் காஸ்ட் என்பதை தொட கூடாது நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் என்பதை தொட கூடாது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் என்பதை தொட கூடாது நீங்கள் பாக்டரி ஓவெர்ஹெட்ஸ் அதாவது ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்ஸ் என்பதை மட்டுமே கைவைக்க வேண்டும் ஏனென்றால் மற்ற நம்முடைய போட்டியாளர்களின் பாக்டரி ஓவர்ஹெட்ஸ் என்பதுடன் நம்முடைய பாக்டரி ஓவர்ஹெட்ஸ் என்பதை ஒப்பிடும்போது அவர்கள் மிக குறைவான அளவே செலவிடுகிறார்கள் எனவே பாக்டரி ஓவர்ஹெட்ஸ் என்பதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் அதே போல பாக்டரி ஓவர்ஹெட்ஸ் என்பது சரியாக உள்ளது ஆனால் காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பது பிரச்சனை உள்ளதாக உள்ளது என்றால் நம் அட்மினிஸ்டரேட்டிவ் ஓவெர்ஹெட்ஸ் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் அது அதிகமாக உள்ளதா என பார்க்க வேண்டும் நாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் என்பதை குறைக்க வேண்டும் அல்லது அது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் Selling Distribution Overheads என்பதாக இருக்கலாம் எனவே அங்கு நான்கு வெவ்வேறு வகையான ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் உள்ளன மற்றும் எந்த மையத்தில் அது ஏற்றுக்கொள்ள தக்க அளவில் உள்ளதா போட்டித்துவத்துடன் உள்ளதா அல்லது இல்லையா என்பதை நாம் கண்டறிய வேண்டும் மற்றும் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும் என்றால் நாம் அதனை செய்தாக வேண்டும் எனவே இந்த தகவலில் இருந்து இப்பொழுது பார்க்கின்றீர்கள் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட தகவலை படிக்க வேண்டும் உண்மையான வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு எந்த தகவல் இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி அதனை செய்ய வேண்டும் முதலில் நாம் காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் என்பதை தயாரிக்க பார்க்கவேண்டும் அனைத்து தகவல்களும் நமக்கு முக்கியமானது அல்ல சில குறிப்பிட்ட தகவல்கள் மட்டும் நமக்கு முக்கியமானதாகும் ஏனென்றால் நாம் செலவை கணக்கிட வேண்டும் அதாவது ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்பதை கணக்கிட வேண்டும் எனவே நாம் பிரைம் காஸ்ட் என்பதை கணக்கிட வேண்டும் பிரைம் காஸ்ட் என்பதற்கு என்ன தேவைப்படுகின்றது அதற்கு மூன்று விஷயங்கள் மட்டும் தேவைப்படுகின்றன அவையாவன மெட்டீரியல் லேபர் மற்றும் மற்ற டைரக்ட் ஓவர்ஹெட் பேக்டரி காஸ்ட் என்பதை கணக்கிடுவதற்காக உங்களிடம் பிரைம் காஸ்ட் என்பது இருக்கவேண்டும் மற்றும் அதனுடன் சேராத பேக்டரி ஓவர் ஹெட்ஸ் ஏதாவது இருக்குமென்றால் அதுவும் தேவைப்படும் மற்றும் அவை ஆலையில் தேவைப்படுபவை அது பேக்டரி ஓவர் ஹெட்ஸ் என்பதில் உள்ள ஆலை என்பதன் பங்கு ஆகும் பேக்டரி ஓவர் ஹெட்ஸ் என்பதன் ஒரு பகுதி அடுத்ததாக எவையெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் அட்மினிஸ்டரேட்டிவ் ஓவெர்ஹெட்ஸ் வாடகை அலுவலக தேய்மானம் பணியாளர்களுக்கான ஊதியம் ஆகியவை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் என்பதன் கீழ் வருகின்றன எனவே அத்தகைய செலவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் மற்றும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution Overheads என்பதையும் பார்க்க வேண்டும் எனவே இந்த 4ம் செலவுகள் என்பதன் மிகப்பெரிய தலைப்புகள் ஆகும் அவை நமக்கு முக்கியமானவைகளாகும் இந்த நிகழ்வில் அதனை அடிப்படையாகக் கொண்டு காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிக்க போகின்றோம் மற்றும் அந்த காஸ்ட் ஷீட் என்பது செலவு என்பதை கண்டறிய நமக்கு உதவுகின்றது அல்லது வழிகாட்டுகின்றது காஸ்ட் ஷீட் என்பதில் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் என்பதில் செலவு என்பது கணக்கிடப்படுகின்றன எனவே உங்களுக்காக நான் அனுமானமாக ஒரு எடுத்துக்காட்டை அல்லது அனுமான தகவலை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன் அதாவது இந்த வகையான தகவல்கள் நாளை உங்களுடைய உண்மையான வாழ்க்கையில் இருக்கின்றது என்றால் அதனை எவ்வாறு காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் என்பதை உருவாக்க பயன்படுத்துவது மற்றும் செலவு என்பது எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது ஆகியவற்றை பார்க்கப் போகின்றோம் மற்றும் உங்களுக்கு விற்பனை தொகை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது எதிர்பார்க்கப்படும் விற்பனையின் தொகை என்பதும் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நம்மால் முன்னரே திட்டமிட முடியும் மற்றும் முன்னதாகவே ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்பது நமது உற்பத்தி செயல்முறையில் மற்றும் விற்பனையில் எவ்வளவு எதிர்பார்க்க முடியும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும் ஏதாவது ஒன்றை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அங்கு வெவ்வேறு தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்தப் பகுதியில் மொத்த உள்ளீடுகள் என்பது உள்ளது இது ட்ரையல் பேலன்ஸ் அல்ல இது எதுவும் அல்ல இது ஒரு தகவல் மட்டுமே உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் என்பது இருக்கிறது என்றால் உங்களது வலது கைப்பக்கம் கணக்குகளின் தலைப்புகள் உள்ளன உங்களுக்கு இரண்டு வகையான இருப்புகள் உள்ளன அதாவது பற்று இருப்பு மற்றும் வரவு இருப்பு சரியா எனவே நமக்குத் தெரிகின்றது டெபிட் பேலன்ஸ் என்பது எந்த பகுதிக்கு செல்லும் பேலன்ஸ் சீட் என்பதன் எந்த பகுதிக்கு செல்லும் மற்றும் கிரெடிட் பேலன்ஸ் என்பது பிராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் என்பதன் எந்த பகுதிக்கு செல்லும் என்பதைப்பற்றிய சில யோசனை நமக்கு இருக்கின்றது ஆனால் இங்கு இந்த தகவலில் இருந்து நமக்கு எந்த ஒரு யோசனையும் கிடைக்கவில்லை ஏனென்றால் இது ட்ரையல் பேலன்ஸ் இல்லை நமக்கு பட்டியல் அடிப்படையில் தொடர்ச்சியாக தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது இந்த தகவல்கள் அனைத்தும் நம்மிடம் இருக்கின்றது மற்றும் நாம் காஸ்ட் ஷீட் அல்லது எதிர்பார்க்கப்படும் பொருளின் செலவு என்பதை உருவாக்க விரும்புகின்றோம் நாம் தயாரிக்கப் போகின்றோம் எனவே எவ்வளவு செலவு ஆகும் உற்பத்தி செய்து விற்பனை செய்யக்கூடிய மொத்த அலகுகளில் மொத்த செலவு என்ன இந்த நிகழ்வில் நமக்கு கொடுக்கப்பட்ட விற்பனை அளவு என்பது 189500 ரூபாய்கள் எனவே இதுதான் எதிர்பார்க்கக்கூடிய விற்பனையின் மதிப்பாகும் இவை அனைத்தும் உள்ளீட்டுச் செலவுகள் ஆகும் அல்லது செலவு தலைப்புகள் ஆகும் எனவே இப்பொழுது நீங்கள் காஸ்ட் ஷீட் என்பதை தயார் செய்கிறீர்கள் மற்றும் அடுத்ததாக ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்பது என்ன டோடல் காஸ்ட் எவ்வளவு ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்பது எவ்வளவு என்று கண்டறிய முயற்சி செய்வீர்கள் மற்றும் நமக்கு சேல்ஸ் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இப்பொழுது நாம் காஸ்ட் ஷீட் என்பதை எவ்வாறு தயார் செய்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதன் கீழ் இது முதலாவதாக விளங்குகின்றது எனவே காஸ்ட் ஷீட் என்பது காஸ்ட் அக்கவுண்டிங் என்பதன் கருவியாக இருந்தாலும் அதனை மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதில் நாம் பயன்படுத்த போகின்றோம் இந்த காஸ்ட் ஷீட் என்பதை எவ்வாறு உருவாக்குவது என்பதை காஸ்ட் அக்கவுண்டிங் என்பதன் கீழ் நாம் கற்றுக் கொண்டோம் ஆனால் அதனை உருவாக்கிய பிறகு அதிலுள்ள தகவல்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாம் இங்கு கற்றுக் கொள்ளப் போகின்றோம் இது எதைக் குறிக்கிறது என்றால் இதை பயன்படுத்துவது புதியது என்பதால் காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் என்பதை உருவாக்குவது மற்றும் அதிலிருந்து தகவலை எடுப்பது மற்றும் நிறுவனத்தின் தந்திரமான முடிவெடுத்தல் என்பதற்கு பயன்படுத்துதல் என இரண்டு விஷயங்களையும் செய்யப் போகின்றோம் எனவே இப்பொழுது முதலாவதாக என்ன உள்ளது என்றால் இதனை தயார் செய்வதற்கு முன்னால் மற்றும் முன்னோக்கிச் செல்வதற்கு முன்னால் இந்த தகவல்களை அதாவது இந்த தகவல்களை காஸ்ட் ஷீட் என்பதில் எங்கே உள்ளிடுவது மற்றும் காஸ்ட் சீட்டின் எந்த பகுதிக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அதாவது எந்த வகையான செலவில் இதனை சேர்ப்பது என்பதைப் பற்றி விவாதிக்க போகின்றோம் எனவே எடுத்துக்காட்டாக இங்கு நமக்கு டைரக்ட் மெட்டீரியல் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல ப்ரிம் காஸ்ட் என்பதை கணக்கிட நமக்கு மூன்று விஷயங்கள் தேவைப்படுகின்றன அவையாவன மெட்டீரியல் என்பது முதலாவது லேபர் என்பது இரண்டாவது மற்றும் டைரக்ட் ஓவெர்ஹெட்ஸ் என்பது மூன்றாவது எனவே அவை நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன இது மிகவும் எளிமையான ஒரு எடுத்துக்காட்டாகும் நாம் கடினத்தன்மையை பின்வரும் கணக்குகளில் அதிகரித்துக்கொள்ளலாம் ஆனால் இது எளிமையான கணக்கு ஆகும் இங்கு நேரடியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன ஆல்பா இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனம் பொருளை தயாரிப்பதற்கு தேவையான டைரக்ட் மெட்டீரியல் என்பது நமக்கு உள்ளது அடுத்ததாக நமக்கு டைரக்ட் வேஜஸ் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது எனவே எப்பொழுதும் வேஜஸ் மற்றும் சேலரி என்பதற்கு இடையேயான வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேஜஸ் என்பது பிரைம் காஸ்ட் என்பதன் ஒரு அங்கமாகும் மற்றும் சேலரி என்பது அட்மினிஸ்ட்ரேடிவ் ஓவர்ஹெட்ஸ் என்பதன் ஒரு அங்கமாகும் அடுத்ததாக நமக்கு டைரக்ட் எக்பென்சஸ் என்பவை உள்ளன இது டைரக்ட் எக்பென்சஸ் என்றால் மற்ற டைரக்ட் ஓவெர்ஹெட்ஸ் Direct overheads என்று பொருள் எனவே நமக்கு மெட்டீரியல் என்பது உள்ளது வேஜஸ் என்பது உள்ளது மற்றும் டைரக்ட் எக்பென்சஸ் என்பது உள்ளது எனவே இந்த எடுத்துக்காட்டில் நீங்கள் காஸ்ட் ஷீட் என்பதை தயார் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் மற்றும் மொத்த செலவு என்பதன் முதலாவது அங்கத்தை கணக்கிட விரும்புகின்றீர்கள் என்றால் அது பிரைம் காஸ்ட் ஆகும் அதற்காக நமக்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் உள்ளன அவை மெட்டீரியல் லேபர் மற்றும் அதர் எக்பென்சஸ் மெட்டீரியல் என்பது நமக்கு நூறு ஆயிரங்கள் ஆக உள்ளது டைரக்ட் வேஜஸ் என்பது 25 ஆயிரமாக உள்ளது மற்றும் டைரக்ட் எக்பென்சஸ் என்பது 5000 ஆக உள்ளது அதை நான் தயார் செய்யப் போகின்றேன் ஆனால் எளிமையாக பிரைம் காஸ்ட் என்பதை தயார் செய்கின்றீர்கள் என்றால் அது 130000 என நமக்கு கிடைக்கின்றது இப்பொழுது நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லப் போகிறீர்கள் நமக்கு பிரைம் காஸ்ட் என்பது உள்ளது அது 130000 எனவே இப்போது அடுத்து என்னவென்றால் மேற்பார்வையாளர் என்பவருக்கு கொடுக்கப்படும் கூலியாகும் அவர் எங்கு வேலை செய்வார் அவர் ஆளை என்பதில் வேலை செய்வார் அவர் நுணுக்கமான நபராவார் ஆளை என்பது இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஏதாவது குறை என்பது ஏற்படும்பொழுது மட்டுமே அவர் தேவைப்படுகிறார் மெட்டீரியல் மற்றும் லேபர் அல்லது மற்ற டைரக்ட் எக்பென்சஸ் போன்று அல்லாமல் இது இண்டைரக்ட் ஓவெர்ஹெட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது ஆனால் ஆலையில் இத்தகைய செலவுகள் தேவைப்படுகின்றன எனவே இது ஆளை செலவின் ஒரு பகுதியாகும் அடுத்ததாக லைட்டிங் மற்றும் பவர் லைட்டிங் என்பது ஆலைக்கு தேவைப்படக் கூடியது என்பது நமக்குத் தெரியும் லைட்டிங் என்பது கொடுக்கப்படும் பொழுது மட்டுமே பவர் என்பது தேவைப்படுகின்றது எனவே பவர் என்பது அதிகரிக்கின்றது என்பதை இது குறிக்கின்றது லைட்டிங் மற்றும் பவர் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதை பார்க்கின்றீர்கள் என்றால் நமக்கு எலக்ட்ரிக் பவர் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் என்பது மட்டுமே கொடுக்கும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படலாம் ஆனால் அதில் தெளிவாக எலக்ட்ரிக் பவர் என்று எழுதப்பட்டுள்ளது இது எப்பொழுதும் ஃபேக்டரி என்ற இடத்தில் மட்டுமே தேவைப்படுகின்றது எனவே இது இண்டைரக்ட் ஓவெர்ஹெட்ஸ் என்றழைக்கப்படுகின்றது லைட்டிங் என்பதைப்பற்றி உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது இது எங்கு தேவைப்படுகின்றது ஆலையில் மட்டுமே லைட்டிங் என்பது தேவைப்படுகின்றது மற்றும் அலுவலகத்தில் லைட்டிங் என்பது தேவைப்படுகின்றது எனவே ஃபேக்டரி லைட்டிங் என்பதை ஃபேக்டரி ஓவர் ஹெட் என்பதன் கீழ் கொண்டு வரவேண்டும் ஆஃபீஸ் லைட்டிங் என்பதை அட்மினிஸ்ட்ரக்டிவ் ஓவர் ஹெட் என்பதன் கீழ் கொண்டு வரவேண்டும் அடுத்ததாக உங்களுக்கு ஸ்டோர் கீப்பர் வேஜஸ் என்பது உள்ளது அங்கு இரண்டு வார்த்தைகள் உள்ளன ஒன்று ஸ்டோர் கீப்பர் மற்றொன்று வேர்ஹவுஸ் ஸ்டோர் என்பது மூலப் பொருட்களை சேமித்து வைக்க பயன்படும் இடம் ஆகும் மற்றும் வேர்ஹவுஸ் என்பது முடிவடைந்த பொருட்களை வைக்க பொதுவாக பயன்படும் இடமாகும் எனவே அது ஸ்டோர் கீப்பர் வேஜஸ் என இருக்கும்போது அது ஃபேக்டரி ஓவர் ஹெட் என்பதன் கீழ் வருகின்றது ஆனால் அது வேர்ஹவுஸ் என்று வரும்பொழுது செல்லிங் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution Overheads என்பதன் கீழ் வருகின்றது ஆயில் மற்றும் தண்ணீர் இவை ஆலையில் தேவைப்படுகின்றன மேலும் வாடகை என்பதைப் பற்றி பேசலாம் வாடகை என்பது ஆலை அல்லது அலுவலக வாடகையாக இருக்கலாம் இப்பொழுது அதில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு பகுதி வாடகையில் ஐந்தாயிரம் என்பது ஆலைக்கு உரியது எனவே அது ஃபேக்டரி காஸ்ட் என்பதன் கீழ் வரும் மற்றும் 2500 என்பது அலுவலக வாடகை ஆகும் அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் என்பதன் கீழ் வரும் ரிபயர்ஸ் அண்ட் ரினிவல் தொழிற்சாலை ஆலை மற்றும் அலுவலக வளாகம் அலுவலகத்திற்கு எவ்வளவு தேவைப்படுகின்றது தொழிற்சாலையில் எவ்வளவு தேவைப்படுகின்றது என்பது தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது 3500 என்பது தொழிற்சாலையில் தேவைப்படுகின்றது 500 என்பது அலுவலகத்தில் தேவைப்படுகின்றது அதாவது ரிபயர்ஸ் அண்ட் ரினிவல் என்பது மொத்தமாக நான்காயிரம் ரூபாய் உள்ளது என்பதை இது குறிக்கின்றது அது நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது கேரேஜ் அவுட் வார்டு என்பது அடிப்படையில் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களுக்கான தூக்கு கூலியாகும் எனவே தொழிற்சாலையிலிருந்து எது வெளியே செல்கின்றதோ அது முடிவடைந்த பொருட்களுக்கான செலவு கேரேஜ் அவுட் வார்டு எனப்படும் மற்றும் அது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution Overheads என்பதன் கீழ் வரும் நான் சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய பொருளின் செலவை கணக்கிடும்பொழுது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் என்பதுடன் கேரேஜ் அவுட் வார்டு என்பது சேர்க்கப்படும் அடுத்ததாக இந்த விஷயம் உள்ளது அது ரிசர்வ் என்பதற்கு மாற்றுவதாகும் ரிசர்வ் என்பது எந்த ஒரு செலவும் கீழும் வராது அவை புரோஃபிட் அண்ட் லாஸ் அப்புரோபிரியேஷன் அக்கவுண்ட் என்பதன் கீழ் உருவாக்கப்படுகின்றன ஆனால் புராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் என்பதில் நமக்கு லாபம் என்பது கிடைத்த பிறகு புரோஃபிட் என்பதை மேலும் அதிகரித்து புரோஃபிட் அண்ட் லாஸ் அப்புரோபிரியேஷன் அக்கவுண்ட் என்று உருவாக்குவோம் இந்த அறிக்கையானது நமக்கு கிடைத்த லாபத்தை எவ்வாறு பகிர்ந்தளிப்பது என்று நமக்குச் சொல்கின்றது லாபத்தின் ஒரு பகுதி பங்குதாரர்களுக்கு பங்காதாயமாக போகும் அதன் மற்றொரு பகுதி பேலன்ஸ் சீட்டுக்கு ரிசர்வ் என்று மாற்றப்படும் எனவே அது எப்போதும் செலவு என்பதுடன் சேராது அது புரோஃபிட் அண்ட் லாஸ் அப்புரோபிரியேஷன் என்பதன் ஒரு அங்கமாகும் மற்றும் எப்பொழுதும் அதனை காஸ்ட் ஷீட் என்பதில் சேர்க்க மாட்டோம் எனவே அதனை நீங்கள் தவிர்த்துவிட வேண்டும் போக்கெழுதப்பட்ட பங்குகளின் மீதான தள்ளுபடி என்பது காஸ்ட் ஷீட் சம்பந்தமான விஷயமல்ல அது பங்கு முதலுடன் சேர்ந்ததாகும் அது பேலன்ஸ் சீட்டுக்கு சென்றுவிடும் மற்றும் இங்கு அது எதையும் செய்யாத தொழிற்சாலை ஆளை அலுவலக வளாகம் ஆகியவற்றின் மீதான தேய்மானம் தொழிற்சாலை ஆளை என்பது ஃபேக்டரி காஸ்ட் என்பதின் ஒரு அங்கமாகும் அலுவலக வளாகம் என்பது அட்மினிஸ்ட்ரக்டிவ் ஓவர்ஹெட்ஸ் என்பதன் ஒரு அங்கமாகும் கண்சுமபுல் ஸ்டோர்ஸ் என்பது எப்பொழுதும் தொழிற்சாலைக்கு மட்டுமே தேவைப்படுகின்றது இது எதைக் குறிக்கிறது என்றால் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் என்பதன் கீழ் வரும் மற்றும் அது ஃபேக்டரி காஸ்ட் என்பதன் ஒரு அங்கமாகும் ஃபேக்டரி காஸ்ட் என்பதை நீங்கள் கணக்கிடும் பொழுது கண்சுமபுல் ஸ்டோர்ஸ் என்பதுடன் கூட்டிக் கொள்ளலாம் மேலாளர் ஊதியம் உங்களுக்கு தெரியும் அவர் எங்கு அமர்ந்திருப்பார் என்று அலுவலகத்திலா அல்லது தொழிற்சாலையிலா அவர் அலுவலகத்தில் அமர்ந்திருப்பார் நாம் இந்த வார்த்தையை ஆபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் என்பதில் பயன்படுத்துவோம் எனவே ஃபேக்டரி காஸ்ட் என்பதில் அது சேர்க்கப்படும் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் என அது சேர்க்கப்படும் மற்றும் காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பதை கணக்கிட நமக்கு உதவுகின்றது டைரக்டர் பீஸ் என்பது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் என்பதன் கீழ் வரும் அலுவலக எழுது பொருள் தெளிவாக தெரிகின்றது அது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் தொலைபேசி செலவு மறுபடியும் அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆகும் போஸ்டேஜ் மற்றும் டெலகிராம் என்பதும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் என்பதன் கீழ் வரும் எனவே இதுவரைக்கும் உள்ள அனைத்து செலவுகளும் பிரைம் காஸ்ட் என்பதுடன் தொடர்புடையது ஃபேக்டரி காஸ்ட் என்பதுடன் தொடர்புடையது மற்றும் காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பதுடன் தொடர்புடைய செலவுகள் ஆகும் இப்பொழுது காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பதை கண்டறிந்த பிறகு வரக்கூடிய மற்ற செலவுகள் எடுத்துக்காட்டாக விற்பனைப் பிரதிநிதியின் சம்பளம் அது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் Selling Distribution costஎன்பதன் கீழ் வரும் அவை அட்மினிஸ்ட்ரேடிவ் ஓவர்ஹெட்ஸ் என்பதுடன் சேர்க்கப்படும் மற்றும் அது காஸ்ட் ஆப் ப்ராடக்ட் டுபி சோல்ட் என்பதை கணக்கிட நமக்கு உதவுகின்றது அடுத்ததாக போக்குவரத்துச் செலவுகள் அடுத்தது விளம்பரம் விளம்பரச் செலவு என்பது பொதுவாக விற்பனை பிரதிநிதிக்கு அனுமதிக்கப்படும் அது தெளிவாக கொடுக்கப்படவில்லை அட்மினிஸ்ட்ரேடிவ் ஓவர்ஹெட்ஸ் என்பதன் கீழும் வரலாம் ஆனால் போக்குவரத்துச் செலவு என்பது என்னவென்றால் நமக்கு குறிப்பிட்ட செலவாக கொடுக்காத பட்சத்தில் அது விற்பனை பிரதிநிதிக்கு கொடுக்கப்பட்டதாக நாம் கருதிக் கொள்ளலாம் மற்றும் அது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் Selling Distribution Overheads என்பதன் கீழ் வரும் எனவே அது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் Selling Distribution Overheads என்பதாக கருதிக் கொள்ளப்படும் விளம்பரம் என்பது குறிப்பாக விற்பனை என்பதற்கு பயன்படுகின்றது அது உற்பத்திக்கு பயன்படுவது அல்ல அடுத்ததாக நமக்கு வேர்ஹவுஸ் சார்ஜஸ் 500 ரூபாய் உள்ளது இப்பொழுது நீங்கள் ஸ்டோர் எக்ஸ்பென்ஸஸ் மற்றும் வேர்ஹவுஸ் சார்ஜஸ் என இரண்டையும் பார்க்க முடிகின்றது ஸ்டோர் ஹவுஸ் எக்பென்சஸ் என்பது ஃபேக்டரி காஸ்ட் என்பதற்கு செல்லும் மற்றும் வேர்ஹவுஸ் சார்ஜஸ் என்பது காஸ்ட் ஆப் ப்ராடக்ட் டுபி சோல்ட் என்பதற்கு செல்லும் அது காஸ்ட் ஆப் சேல்ஸ் மற்றும் அது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் Selling Distribution Overheads என்பதாக சேர்க்கப்படும் ஆனால் அட்மினிஸ்டரேட்டிவ் அல்லது ஃபேக்டரி காஸ்ட் அல்லது பிரைம் காஸ்ட் என்பதாக சேர்க்கப்படாது அடுத்ததாக நமக்கு விற்பனை சம்பந்தமான தகவல்கள் உள்ளன எனவே நாம் காஸ்ட் ஷீட் என்பதை தயார் செய்வோம் இறுதியாக இங்கு டோட்டல் காஸ்ட் என்பதை எழுதுவோம் அடுத்ததாக சேல்ஸ் மற்றும் இதற்கு இடையில் சேல்ஸ் மற்றும் டோட்டல் காஸ்ட் ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசத்தை எழுதுவோம் மற்றும் அது ஆப்பரேட்டிங் புரோஃபிட் என்று அழைக்கப்படுகின்றது நமக்கு மற்ற உருபடிகளும் உள்ளன எடுத்துக்காட்டாக வருமான வரி மற்றும் பங்காதாயம் வருமான வரி என்பது புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் என்பதன் அங்கம் ஆகும் மற்றும் பங்காதாயம் என்பது புரோஃபிட் அண்ட் லாஸ் அப்புரோபிரியேஷன் அக்கவுண்ட் Profit Loss Appropriation account என்பதன் அங்கமாகும் எனவே ரிசர்வ் மற்றும் பங்காதாயம் ஆகியவற்றிற்கு மாற்றுவது புரோஃபிட் அண்ட் லாஸ் அப்புரோபிரியேஷன் அக்கவுண்ட் Profit Loss Appropriation account என்பதன் ஒரு பகுதியாகும் இங்கு அவை எடுத்துக் கொள்ளப்படுகின்றன எடுத்துக்காட்டாக புரோஃபிட் அண்ட் லாஸ் அப்புரோபிரியேஷன் அக்கவுண்ட் Profit Loss Appropriation account என்பதை நீங்கள் தயாரிக்கும் பொழுது ஒரே மாதிரியான படிவத்தில் அதனை தயார் செய்கின்றோம் எனவே இங்கு நாம் என்ன செய்யப் போகின்றோம் ஒருபக்கத்தில் மொத்த லாபத்தை எழுதுவோம் இங்கு கணக்கை எழுத விரும்புவோம் மற்றும் இந்த நிகழ்வில் இது புரோஃபிட் அண்ட் லாஸ் அப்புரோபிரியேஷன் அக்கவுண்ட் Profit Loss Appropriation account ஆகும் எனவே இங்கு நாம் என்ன செய்யப் போகின்றோம் இது டெபிட் சய்டு மற்றும் இது கிரடிட் சய்டு எனவே இங்கு புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account என்று எழுதுவோம் உங்களுக்கு டோட்டல் புராஃபிட் என்பது எவ்வளவாக இருந்தாலும் சரி அல்லது நெட் புரோஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் என்று எழுதவும் இங்கு எந்த தொகை வேண்டுமானாலும் வரலாம் எடுத்துக்காட்டாக இது பத்தாயிரம் ரூபாய் இப்பொழுது முதலாவதாக இங்கு பங்காதாயம் என்பதை எழுதுவோம் எடுத்துக்காட்டாக அது இரண்டாயிரம் ரூபாய் அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட சில ரிசர்வ்களை நாம் உருவாக்க விரும்புகின்றோம் அங்கு வெவ்வேறு வகையான ரிசர்வ் என்பதை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக 3000 ரூபாயை மாற்ற விரும்புகின்றோம் மற்றும் இறுதியாக மீதமுள்ள தொகை ஜெனரல் ரிசர்வு என்பதற்கு மாற்றப்படும் எடுத்துக்காட்டாக இந்த வழக்கில் 5000 ரூபாய் எனவே இரண்டு பக்கங்களும் 10000 பத்தாயிரம் ரூபாயுடன் சரிசமமாக உள்ளன மற்றும் பத்தாயிரம் ரூபாய் மற்றும் புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss account என்பது சமப்படுத்த பட்டுவிட்டது நான் இப்பொழுது உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் இப்பொழுதுதான் உங்களிடம் நான் விவாதித்தேன் அதாவது எவ்வாறு இந்த உருப்படிகள் அதாவது ரிசர்வ் மற்றும் பங்காதாயம் எவ்வாறு ஒதுக்கப்படுகின்றன வருமான வரி என்பது பிராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account என்பதில் கொடுக்கப்படுகின்றன விற்பனை மதிப்பில் இருந்து அனைத்துவகையான செலவுகளையும் கழித்து வரக்கூடிய தொகை என்பது இரண்டு வகையில் இருக்கும் முதலாவது PBT புரோஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அதிலிருந்து நிறுவனத்தின் வருமானத்தின் மீதான வரியை கழிப்போம் மற்றும் அதைக் கழித்த பிறகு உங்களுக்கு PAT என்பது அது புரோஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எனவே உங்களுக்கு PAT என்பது இல்லை எனவே அங்கு வருமான வரி என்பது தேவைப்படுகின்றது எனவே இந்த மொத்த தொகையில் இருந்து ரிசர்வு என்பதற்கு நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் இந்த தகவல்களை நீங்கள் பயன்படுத்த மாட்டீர்கள் நீங்கள் மற்ற தகவல்களைதான் பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் பிரைம் காஸ்ட் என்பதின்னுடைய தகவல்கள் எவை ஃபேக்டரி காஸ்ட் என்பதின்னுடைய தகவல்கள் எவை காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பதற்கு தேவையான தகவல்கள் எவை செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் Selling Distribution சம்பந்தமான தகவல்கள் மற்றும் இறுதியாக நமக்கு பிரைம் காஸ்ட் ஃபேக்டரி காஸ்ட் அடுத்ததாக காஸ்ட் ஆஃ புரோடக்சன் மற்றும் காஸ்ட் ஆப் சேல்ஸ் ஆகியவற்றை தரக்கூடிய தகவல்கள் என்னென்ன எனவே இந்த நான்கு வகையான செலவு தலைப்புகள் அவற்றின் துணை கூறுகள் நம்மிடம் இருக்கின்றன என்றால் நாம் டோட்டல் காஸ்ட் என்பதை கணக்கிடலாம் சேல்ஸ் என்பதிலிருந்து அதனை கழிப்பதன் மூலம் நெட் ஆப்பரேட்டிங் பிராபிட் என்பதை கணக்கிடலாம் எனவே இதுதான் காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிப்பதற்கான செயல்முறை இதைத்தான் நான் கோட்பாட்டு அடிப்படையில் விலக்கினேன் ஆனால் அடுத்த வகுப்பில் இங்கு உள்ள தகவல்களை கொண்டு நாம் காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிக்கலாம் மேலும் காஸ்ட் ஷீட் என்பது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம் மற்றும் மில்லியன் டாலர் கேள்வி என்னவென்றால் காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிப்பது கடினமான விஷயம் இல்லையா என்பதுதான் இப்போதைய நாட்களில் நமக்கு தகவல் தொழில்நுட்ப உதவி அமைப்புகள் உள்ளன மற்றும் உங்களிடம் தகுந்த தகவல்கள் இருக்கின்றன மற்றும் அதனை தகவல் தொழில்நுட்ப அமைப்பில் அல்லது மென்பொருளில் உள்ளிட வேண்டும் அது காஸ்ட் ஷீட் என்பதை உருவாக்கிவிடும் அது நமது பொருளின் மொத்த செலவு என்பதை கொடுத்துவிடும் இங்கு அடுத்த முக்கியமான கேள்வி என்னவென்றால் அத்தகைய தகவல்களை எவ்வாறு பார்ப்பது அதாவது அதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய நோக்கம் என்பது செலவு என்பதை கண்டறிவது என்பதாக இருந்தால் அதற்காக மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது தேவையில்லை அந்த வேலையை காஸ்ட் அக்கவுண்டிங் செய்துவிடும் ஆனால் நோக்கம் என்பது செலவு கட்டுப்பாடு என்பதாக இருக்கிறது அதற்காகத்தான் இந்த அறிக்கையானது நமக்கு பயன்படுகின்றது அதாவது இதனுடைய நோக்கம் என்பது செலவு கட்டுப்பாட்டை நுட்பமான முறையில் செய்வது ஆகும் எனவே பொருளினுடைய திறன் என்பது குறையாது ஆனால் செலவு என்பதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும் மற்றும் அந்த காரணத்திற்காக செலவு என்பதன் வெவ்வேறு கூறுகளையும் துணை கூறுகளையும் உற்றுநோக்க வேண்டும் எனவே பிரைம் காஸ்ட் என்பது என்ன நம்முடைய ஃபேக்டரி காஸ்ட் என்பது என்ன காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பது என்ன காஸ்ட் ஆப் சேல்ஸ் என்பது என்ன என்பதை பார்க்க வேண்டும் இப்பொழுது செலவு என்பது அதிகமாக உள்ளதா அல்லது குறைவாக உள்ளதா என்று நமக்கு யார் சொல்லுவார்கள் நீங்கள் கால தொடர் பகுப்பாய்வு என்பதை செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ஒரு குறிப்பிட்ட பொருளின் உற்பத்தி செலவு மேல் நோக்கி சென்றதை அல்லது நிலையாக இருந்ததை அல்லது கீழ் நோக்கி செல்வதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் செலவு என்பது அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் ஏனென்றால் உள்ளீட்டு செலவு என்பது அதிகரிக்கின்றது உள்ளீட்டு செலவு என்பது கீழ் நோக்கி சென்றிருக்கலாம் மற்றும் அது நிலையாகவும் இருந்திருக்கலாம் இது ஒப்பிட்டுப் பார்க்கக் கூடிய ஒரு வழிமுறையாகும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் கிராஸ் செக்ஷன் அனாலிசிஸ் அதாவது இதே துறையில் உள்ள மற்ற நிறுவனங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன அவர்களுடைய காஸ்ட் ஷீட் என்பதை எப்படியாவது வாங்க வேண்டும் உளவு பார்ப்பதன் மூலம் வாங்கலாம் அல்லது சிலவகையான முறையான முறையற்ற வழிகளில் அதனை பெற்றுவிடலாம் அடுத்ததாக நாம் மற்ற நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட அளவு பிரைம் காஸ்ட் என்பதை கொண்டிருக்கின்றது என்றால் நம்முடைய பிரைம் காஸ்ட் என்பது அதைவிட அதிகமாக இருக்கின்றது என்றால் எதனால் அவ்வாறு அதிகமானது என்பதை கண்டறிய ஒப்பீடு செய்ய வேண்டும் எவ்வாறு அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் எங்கிருந்து மூலப்பொருட்களை வாங்குகின்றார்கள் எவ்வாறு தங்களுடைய பணியாளர்களை மேலாண்மை செய்கின்றார்கள் எவ்வாறு அவர்களுடைய நேரடி செலவுகளை நிர்வகிக்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் அதேபோல அவர்கள் எவ்வாறு பாக்டரி ஓவெர்ஹெட்ஸ் என்பதை நிர்வகிக்கிறார்கள் எனவே அதனை நாம் ஒப்பிட வேண்டும் மற்றும் இங்கே மைய புள்ளி என்னவென்றால் ஒவ்வொரு நிறுவனமும் அந்தத்துறையில் தலைவராக உள்ள நிறுவனத்தின் செயல்திறனுடன் ஒப்பிட முயற்சிக்க வேண்டும் ஏனென்றால் சந்தையில் நிறுவனத்திற்கு தரவரிசைகள் உள்ளன ஒரு நிறுவனம் உச்சத்தில் இருக்கும் மற்ற நிறுவனங்கள் அந்த நிறுவனம் எவ்வாறு அப்படி உச்சத்தை அடைந்தது என்பதற்காக அவர்களை பின்பற்றுவார்கள் அதாவது எவ்வாறு அவர்களால் செலவை குறைக்க முடிகின்றது மற்றும் ஒரு குறிப்பிட்ட விலையில் எவ்வாறு தரமான பொருட்களை மக்களுக்கு அவர்களால் வழங்க முடிகின்றது மற்றும் எதனால் ஒரு பொருளுக்கான செலவை நம்மால் குறைக்க முடியவில்லை என்பதை ஆராய்வார்கள் எனவே நமது பொருளுக்கான செலவை நம்மால் காலத்தொடர் பகுப்பாய்வு செய்ய முடியும் நம்முடைய முந்தைய செலவு அல்லது மற்ற நிறுவனத்துக்கு இடையேயான செலவைப் பற்றி ஆய்வு செய்ய முடியும் மற்றும் இறுதியாக ஒரு முடிவுக்கு நம்மால் வரமுடியும் அதாவது செலவு என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை தெரிந்துகொள்ள முடியும் மற்றும் காஸ்ட் ஷீட் ஏனென்றால் இங்கு செலவு என்பதை நான்கு கூறுகளாகப் பிரித்துள்ளோம் எனவே அதனுடைய நோக்கம் என்னவென்றால் எந்த கால அளவில் தேவையான செலவு கட்டுப்பாட்டை அடைவது அல்லது நடைமுறைப்படுத்துவது நாம் ஒட்டுமொத்த காஸ்ட் சீட்டையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை நம்முடைய துணை கூறுகளை மற்ற நிறுவனத்தின் செலவுடன் ஒப்பீடு செய்யலாம் மற்றும் எந்த இடத்தில் பலவீனமாக உள்ளோம் என்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் நம்முடைய பிரைம் காஸ்ட் என்பது அதிகமாக இருக்கின்றது என்றால் நாம் மூன்று விதமான கூறுகளை மட்டும் அதாவது மெட்டீரியல் காஸ்ட் லேபர் காஸ்ட் மற்றும் மற்ற நேரடி செலவுகள் ஆகியவற்றை மட்டும் பார்த்தால் போதும் மற்றும் இந்த மூன்று கூறுகளில் கூட மெட்டீரியல் காஸ்ட் என்பதை மட்டும் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக இந்த ஒன்றை மட்டும் பார்ப்பது சாலச் சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் மெட்டீரியல் காஸ்ட் என்பது 50 முதல் 55 சதவீதம் வரை அல்லது சில சமயங்களில் 60 வரை கூட மொத்த செலவில் இருக்கலாம் எனவே செலவு கட்டுப்பாடு என்பதை நடைமுறைப்படுத்த விரும்புகிறீர்கள் என்றால் எப்பொழுதும் செலவின் ஒரு மிகப்பெரிய அங்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும் எனவே செலவு கட்டுப்பாடு என்பதை அடைய விரும்புகிறீர்கள் என்றால் மிகப்பெரிய அங்கத்தில் மட்டும் நீங்கள் கை வைக்கலாம் ஏனென்றால் எடுத்துக்காட்டாக மெட்டீரியல் காஸ்ட் என்பது 50 மற்றும் அதனை நம்மால் 10 கூட குறைக்கமுடியும் அதாவது ஒரு பொருளின் ஒட்டு மொத்த செலவை 5 கூட நம்மால் குறைக்க முடியும் ஏனென்றால் அது ஒரு பொருளின் மொத்த செலவில் 50 சதவீதத்தை உள்ளடக்கியது மற்றும் உங்களால் மெட்டீரியல் காஸ்ட் என்பதை 10 கூட குறைக்க முடியும் என்றால் பொருளின் மொத்த விலையில் 5 சதவீத தொகையை குறைக்கமுடியும் எனவே எந்த அளவு மிகப்பெரிய வித்தியாசம் அங்கு இருக்கின்றது என்பதை உங்களால் பார்க்க முடியும் மற்றும் எடுத்துக்காட்டாக மற்ற டைரக்ட் ஓவெர்ஹெட்ஸ் என்பதை ஆய்வு செய்ய உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள் ஏனென்றால் அவை எவ்வளவு இருக்கும் அது பொருளின் மொத்த செலவில் 2 அதில் 50 சதவீதத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடிகின்றது என்றால் கூட மொத்த செலவில் எவ்வளவு தொகையை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் அது மிகப்பெரிய தொகையாக இருக்காது எனவே நாம் எப்பொழுதும் மிகப்பெரிய விஷயங்களை மட்டும் உற்றுநோக்க வேண்டும் நீங்கள் செலவை கட்டுப்படுத்த விரும்புகிறீர்கள் என்றால் எவையெல்லாம் பொருளின் மொத்த செலவில் மிகப்பெரிய அங்கங்கள் எடுத்துக்காட்டாக மெட்டீரியல் காஸ்ட் என்பதை பார்க்கின்றோம் என்றால் அது இப்பொழுது மிகப்பெரிய ஒன்றாகும் மெட்டீரியல் காஸ்ட் என்பது மிகப்பெரியது என்பதை நாம் கண்டுவிட்டோம் அடுத்ததாக நீங்கள் சந்தையில் மூலப்பொருட்களை வழங்குபவர்கலில் யார் தலைவராக உள்ளார்கள் அல்லது எந்த நிறுவனம் சிறந்த நிறுவனம் என்பதை தெரிந்துகொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் எந்த முறையில் பொருட்களை வழங்குகின்றார்கள் அதாவது எந்தக் கொள்கையின் அடிப்படையில் நமக்கு பொருட்களை அவர்கள் வழங்குகின்றார்கள் இதேபோன்று அடிப்படையில் நம்முடைய போட்டியாளர்கள் வேறொரு நிறுவனத்தில் பொருட்களை வாங்குகிறார்கள் என்றால் அத்தகைய மூலங்களை நாம் கண்டறிய வேண்டும் மற்றும் அதன்மூலம் பொருட்களுக்கான செலவை குறைக்க வேண்டும் எனவே இந்த வழக்கில் நீங்கள் அதனை கண்டறிய வேண்டும் எடுத்துக்காட்டாக இரும்பு துறையைப் பற்றி நான் ஏற்கனவே உங்களிடம் பேசி இருந்தேன் இரும்புத் துறையில் நமக்கு ஒரே ஒரு மூலம் மட்டுமே உள்ளது ஏனென்றால் இந்தியாவில் இரும்புத்தாது என்பது செய்ல் என்ற நிறுவனத்தால் மட்டுமே கட்டுப்படுத்தப்படுகின்றது எனவே இரும்பு துறையில் தனியாரை அனுமதித்த பிறகு நமது நாட்டின் மேற்குப்பகுதியில் லாய்ட் மற்றும் எஸ்ஆர் ஸ்டீல் SR steel என்ற நிறுவனங்கள் இருக்கின்றன ஜிந்தால் ஸ்டீல் என்பதும் மேற்குப் பகுதியில் உள்ளது விநாயகர் ஸ்டில் என்ற நிறுவனம் கர்நாடகாவில் உள்ளது என்று நான் நினைக்கின்றேன் எனவே இப்பொழுது இத்தகைய தனியார்துறை நிறுவனங்களுக்கு உள்ள வாய்ப்புகள் என்னவென்றால் ஒன்று மற்ற நாடுகளின் சந்தையிலிருந்து தேவையான மூலப்பொருட்களை வாங்க வேண்டும் அல்லது இந்தியாவிலிருந்து மூலப்பொருட்களை வாங்க வேண்டுமென்றால் செய்ல் என்ற நிறுவனத்தில் இருந்துதான் வாங்க வேண்டும் செய்ல் என்ற நிறுவனம் போட்டியாளர்கள் உள்ள பொருட்களை கொண்டுள்ளது என்றால் அவர்களுக்கு ஏற்ற விலையில் அல்லது அவர்களால் ஏற்றுக் கொள்ளத்தக்க விலையில் விற்பனை செய்ய முடியாது எனவே எங்கிருந்து மூலப்பொருளை பெறவேண்டும் என்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்க வேண்டும் விலையை குறைப்பதற்காக அவர்கள் வேறு நாட்டிலிருந்து கூட மூலப் பொருட்களை இறக்குமதி செய்துகொள்ளலாம் மற்றும் அதனை முடிவுற்ற பொருளாக மாற்றிக் கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக ஜிந்தால் ஸ்டீல் வொர்க் என்ற நிறுவனம் தனக்குத் தேவையான பொருட்களை மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கின்றது அவர்களிடம் அதிக அளவிலான பயன்படுத்தப்பட்ட இரும்பு என்பது உள்ளது மற்றும் அதிக அளவிலான இரும்புத்தாது அவர்களிடம் உள்ளது மற்றும் மிகக் குறைவான விலையில் அவை கிடைக்கின்றன எனவே அங்கிருந்து இறக்குமதி செய்வதன் மூலம் உற்பத்திச் செலவை அவர்கள் குறைக்கின்றார்கள் எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் ஒரு செலவில் மிகப்பெரிய அங்கத்தை குறைவான செலவை கொடுக்கக்கூடிய அங்கத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை பார்க்க வேண்டும் நம்மால் செலவில் மிகப்பெரிய அங்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் மொத்த செலவில் 2 3 4 பங்கை வழங்கக்கூடிய கூறுகளை மட்டும் நாம் பார்க்க முடியும் எனவே என்ன நடக்கும் நாம் தேவையான முயற்சி எடுப்போம் ஆனால் போதுமான வெளியீட்டை அடைய மாட்டோம் எனவே எங்கு அதிகப்படியான வெளிப்பாடு கிடைக்குமோ அங்கு மட்டும் தேவையான முயற்சியை செய்யவேண்டும் எனவே இங்கு பொன்னான கோட்பாடு என்னவென்றால் செலவு மற்றும் நன்மை கோட்பாடு செலவு என்பது எப்பொழுதும் கிடைக்கக் கூடிய நன்மை என்பதை விட குறைவாக இருக்க வேண்டும் அல்லது ஏதாவது செலவு கட்டுப்பாட்டு முறையில் செய்யக்கூடிய செலவு என்பது முடிந்த அளவு கிடைக்கக்கூடிய நன்மையை விட குறைவாக இருக்க வேண்டும் அது நடக்கும் என்றால் அதற்குச் செல்லலாம் அது நடக்காது என்றால் அத்தகைய முடிவெடுத்தல்களை நடைமுறைப்படுத்தக் கூடாது எனவே குறிப்பாக காஸ்ட் ஷீட் என்பது என்ன மற்றும் அதனை எவ்வாறு தயாரிப்பது அதற்கு தேவையான தகவல்கள் என்னென்ன என்பதைப்பற்றித்தான் விவாதித்தோம் ஆனால் எவ்வாறு காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிப்பது மற்றும் இறுதியாக எவ்வாறு காஸ்ட் ஷீட் என்பதன் வெவ்வேறு அங்கங்களை பார்ப்பது இந்த தகவல்களிலிருந்து காஸ்ட் ஷீட் என்பதை நாம் அடுத்த வகுப்பில் தயாரிக்க போகின்றோம் மற்றும் அதனை பகுப்பாய்வு செய்யப் போகின்றோம் அதாவது காஸ்ட் ஷீட் என்பது எவ்வாறு காட்சியளிக்கும் மற்றும் அதனை பகுப்பாய்வு செய்வது எவ்வாறு என்பதை அடுத்த வகுப்பில் நாம் விவாதிப்போம்